காலை வணக்கம் கொத்து பொருட்கள் மற்றும் பண்புகள் பற்றிய பகுதியை ஷியரில் உள்ள கொத்தை பார்ப்பதன் மூலம் கூறுகள் மற்றும் அசெம்பிளிகளின் மாறுபட்ட வலிமைகளை ஆராய்வோம் எனவே நம்முடைய கடைசி சொற்பொழிவின் முடிவில் நாம் ஆராய்ந்த பகுதி அது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம் என்னவென்றால் கொத்தின் வெட்டு வலிமையை நீங்கள் ஆராயும்போது கூட்டு வெட்டு வலிமையிலிருந்து அதை வேறுபடுத்த வேண்டும் கூட்டு வெட்டு வலிமை அலகுகள் மற்றும் மோட்டார் இடையே பிணைப்பை கையாள்கிறது எனவே கூட்டு வெட்டு வலிமை அலகு மற்றும் மோட்டார் இடையே வெட்டு இருக்கும் வலிமையை நிறுவுகிறது கொத்து வெட்டு வலிமையானது மூட்டு வெட்டு வலிமையால் பாதிக்கப்படுகிறது ஆனால் மூட்டு வெட்டு வலிமை அல்ல சரி எனவே கொத்து வெட்டு வலிமை என்பது ஒரு இயந்திர அளவுருவாகும் இது நிறுவுவதற்கு எளிதானது அல்ல முதன்முதலில் தூய வெட்டு நிலைமைகளை உருவாக்குவது அடிப்படையில் கடினமானது சோதனை ரீதியாக சவாலானது ஆனால் கூட்டு வெட்டு வலிமையைக் கணக்கிடாத போது பிற காரணிகளால் பாதிக்கப்படுகிறது எனவே இந்த சூழலில் நாம் இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகளைக் கையாளுகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் எனவே கொத்து வெட்டு வலிமை மற்றும் மூட்டுகளின் வெட்டு வலிமை ஆகியவற்றை வகைப்படுத்த நடத்தப்படும் வெவ்வேறு சோதனைகளின் மேலோட்டத்தை நான் உங்களுக்கு வழங்கினேன் வெவ்வேறு சோதனை முறைகளுக்கு இடையே உள்ள இந்த வேறுபாடுகளை நீங்கள் பாராட்டுவீர்கள் உண்மையில் ஒரே ஒரு சோதனையில் விஞ்ஞான சமூகத்தில் ஒருமித்த கருத்து இல்லை இது கூட்டு வெட்டு வலிமை அல்லது கொத்து வலிமையை வகைப்படுத்துகிறது எனவே எனது முந்தைய விரிவுரையை சில குறியீடுகளில் உள்ள பல்வேறு வகையான சோதனைகள் மற்றும் கொத்துகளின் வெட்டு வலிமை மற்றும் மூட்டு வெட்டு வலிமையை ஆராயும் லிட்டரேச்சர் ல் வழங்குவதை நான் முடித்தேன் இவற்றில் மூலைவிட்ட இறுக்கம் சோதனை தவிர இங்கே மையத்தில் நீங்கள் பார்க்கும் ஒன்று மூலைவிட்ட இறுக்க சோதனை மற்ற அனைத்தும் உண்மையில் கூட்டு வெட்டு வலிமையை ஆய்வு செய்கின்றன நஸ் ஷியர் சோதனை நீங்கள் பார்க்கும் முதல் சோதனை அது வெட்டு தோல்வியில் உள்ள சுமையை ஒரு ஒற்றை மூட்டுக்கு மேல் ஆய்வு செய்வது போன்றது மற்ற அனைத்தும் வெட்டு நடவடிக்கையின் கீழ் ஒன்று அல்லது இரண்டு செங்கல் அலகு மோர்ட்டார் மூட்டுகளை ஆய்வு செய்கின்றன இது மூலைவிட்ட இறுக்க சோதனை மையத்தில் உள்ளது நாம் ஒரு கணத்தில் ஆராய்வோம் இது கொத்தின் வெட்டு வலிமையை shear strength of masonry வகைப்படுத்துகிறது சரி நிச்சயமாக இவை சில அனுமானங்கள் மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு சோதனை அல்ல எனவே முதலில் மூலைவிட்ட இறுக்க சோதனையை ஆராய்வோம் மற்றும் மூலைவிட்ட இறுக்க சோதனை மூலம் கொத்துகளின் வெட்டு வலிமையை உண்மையில் வகைப்படுத்துகிறோம் ASTM தரநிலை உள்ளது மூலைவிட்ட இறுக்க நிலை மூலைவிட்ட இறுக்க சோதனை நிலை ஆகியவற்றின் கீழ் சோதனையை ஒழுங்குபடுத்தும் இந்திய தரநிலை நம்மிடம் இல்லை ASTM தரநிலை E519 சோதனைக்கான நெறிமுறையை வழங்குகிறது இது ஒரு மூலைவிட்ட சுருக்க சோதனை என்றும் லிட்டரேச்சர் ல் குறிப்பிடப்படுகிறது மேலும் ஒரு கணத்தில் நீங்கள் பெயரிடல் ஏன் என்பதற்கு என்னுடன் உடன்படுவீர்கள் இப்போது அதுதான் கொத்து சுவர்கள் என உங்களுக்கு தெரியும் சுமை தாங்கும் கொத்து சுவர்களில் நீங்கள் ஈர்ப்பு சுமைகள் மற்றும் பக்கவாட்டு சுமைகள் இரண்டையும் கொண்டிருக்கும் சூழ்நிலையாக இருந்தால் சுமை தாங்கும் சுவர்கள் ஒரே நேரத்தில் ஈர்ப்பு விசைகளையும் பக்கவாட்டு விசைகளையும் எதிர்க்கும் எனவே நீங்கள் கொத்து சுவரைப் பார்த்தால் அது உண்மையில் இருமுனை தகைவுகளின் நிலையில் உள்ளது புவியீர்ப்பு விசையின் காரணமாக உங்களுக்கு தகைவுகள் உள்ளன மற்றும் பக்கவாட்டு சக்திகள் செயல்படுவதால் உங்களுக்கு தகைவு உள்ளது எனவே இந்த நிலைதான் மூலைவிட்ட இறுக்க சோதனை போன்ற ஒரு சோதனையின் அடிப்படையில் நம்மை உண்மையில் கொண்டு வருகிறது எனவே உங்களிடம் இரண்டு வெவ்வேறு செயல்கள் இருக்கும்போது முக்கிய தகைவுகளை ஆராய்வது முக்கியம் ஏனென்றால் நீங்கள் இப்போது தகைவுகள் மற்றும் சுவரில் உள்ள வெட்டு தகைவுகளின் செயல்பாட்டின் கீழ் ஆய்வு செய்யப்படும் முதன்மை தகைவுகள் மற்றும் தோல்வி அளவுகோலை பொருத்தவரை ஈர்ப்பு விசையால் ஏற்படும் சாதாரண தகைவுகள் முக்கியமானவை எனவே நாம் இறுக்கத்தில் பலவீனமான அழுத்தத்தில் வலுவான ஒரு பொருளைப் பார்க்கிறோம் என்பதைக் கருத்தில் கொண்டு முதன்மை இறுக்கம் கொத்தின் இழுவிசை வலிமையை நெருங்கும்போது கொத்து பேனலில் நீங்கள் தோல்வியைப் பெறுவீர்கள் சரி எனவே இதில் முதன்மை தகைவுகளை ஆராய்வது முக்கியம் மற்றும் முதன்மை இறுக்கம் பற்றி நாம் அதிகம் கவலைப்படுகிறோம் முதன்மை இறுக்கம் கொத்து இழுவிசை வலிமையை நெருங்கும் போது பக்கவாட்டு விசை மற்றும் ஈர்ப்பு விசை ஆகியவற்றின் கலவையின் கீழ் தோல்வி ஏற்படுகிறது எனவே இந்த சோதனையானது உண்மையில் உங்களுக்காக கொத்துகளின் இழுவிசை வலிமையை வகைப்படுத்துகிறது எனவே லிட்டரேச்சர் ம் இந்தச் சோதனையைக் குறிக்கிறது லிட்டரேச்சர் ன் சில பகுதிகளில் கொத்துக்கான வழக்கமான இழுவிசை வலிமை சோதனை சரி எனவே நாம் ASTM E519 சோதனை முறைகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் உண்மையில் ஒரு பணப்பையைப் பார்க்கிறோம் மற்றும் பணப்பையின் அளவு 1 2 மீட்டர் எனவே இது ஒரு குறிப்பிடத்தக்க பெரிய சோதனை மாதிரி அத்தகைய மாதிரிகளில் குறைந்தது மூன்று உங்களிடம் இருக்க வேண்டும் கொத்துச் சுவரானது ஒற்றை அடுக்கை உடைய செங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இப்போது நிச்சயமாக வெட்டு வலிமையானது பிணைப்பினால் பாதிக்கப்படப் போகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் நிச்சயமாக இது பிணைப்பினால் பாதிக்கப்படும் ஆனால் சோதனை நெறிமுறை ஒற்றை அலகு கட்டுமானத்துடன் பணிபுரியும் வாய்ப்பை வழங்குகிறது எனவே உங்களிடம் ஸ்ட்ரெச்சர் பிணைப்பு உள்ளது அதுதான் சுவரின் தடிமன் எனவே அது 100 மிமீ சுவர் என்றால் 100 மிமீ யூனிட் என்றால் பிறகு 100 மிமீ சுவரை நீங்கள் இந்த முறையில் கட்டுகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் அதை தட்டையாக வைத்து உருவாக்குகிறீர்கள் பின்னர் அது கொண்டு செல்லப்பட்டு சுமைஏற்றுதல் அமைப்பில் வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு ஏற்றும் காலணி ஒரு உலோக ஏற்றுதல் காலணி ஆகியவற்றை மேல் மற்றும் கீழ் பார்க்க முடியும் பரிந்துரைக்கப்பட்ட உலோக ஏற்றுதல் ஷூ என்பது இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் சுருக்கத்தின் சீரான பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது சுருக்கத்தின் செயல்பாட்டின் கீழ் அது இறுக்கத்தை உருவாக்குகிறது இது பக்கங்களில் கட்டுப்படுத்தப்படாமல் உள்ளது இது மற்ற மூலைவிட்டத்தில் இறுக்கத்தை உருவாக்குகிறது மற்றும் கொத்து வேலையில் நீங்கள் தோல்வியடைவீர்கள் எனவே அமைப்பை ஆராய்வோம் பின்னர் இந்த வகையான சோதனையின் பின்னணியில் உள்ள காரணத்தைப் பற்றி விவாதிப்போம் எனவே இங்கே புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது போல் மேலே உள்ள ஆக்சுவேட்டரைப் பயன்படுத்தி அச்சு சுருக்கம் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் உங்களிடம் ஆக்சுவேட்டர் உள்ளது பின்னர் ஏற்றுதல் காலணிகள் மேலேயும் கீழேயும் காணப்படுகின்றன மேலும் இவை மூலைவிட்டத்தில் உள்ள கொத்து பேனலை சுருக்கத்திற்கு உட்படுத்துகின்றன மேலும் மூலைவிட்டம் குறுக்கே உள்ள இறுக்கம் காரணமாக தோல்வி ஏற்படும் எனவே நீங்கள் அடிப்படையில் ஈர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையை கருத்தில் கொண்டால் தகைவின் நிலை உண்மையில் வெட்டு தகைவுகள் மற்றும் சுருக்கம் ஆகியவை இருக்கும் சரி எனவே இந்த வகையான சூழ்நிலையின் கீழ் நீங்கள் பொருளின் மீது செயல்படும் சாதாரண தகைவுகள் மற்றும் முதன்மை தகைவுகளை ஆராய நீங்கள் ஆர்வமுள்ள பொருளின் மீது செயல்படும் வெட்டு தகைவுகளை கருத்தில் கொள்கிறீர்கள் எனவே தூய வெட்டு தகைவின் நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டால் உங்கள் முதன்மை தகைவுகள் 45 டிகிரி சுழலும் பிளேன் இல் கருதப்படலாம் ஆனால் சாதாரண தகைவுகளின் அளவைப் பொறுத்து முதன்மை தகைவின் திசை மாறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அடிப்படையில் நீங்கள் இறுக்கம் மற்றும் சுருக்கத்துடன் செயல்படும் முக்கிய அழுத்தங்களின் சூழ்நிலையைப் பெறுவீர்கள் மேலும் முதன்மை இறுக்கத்தின் திசைக்கு செங்குத்தாக தோல்வி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சோதனை அமைப்பு இந்த வகையான சூழ்நிலையைப் பிரதிபலிக்க முயற்சிக்கிறது எனவே மூலைவிட்ட சுருக்கம் பயன்படுத்தப்படுகிறது மூலைவிட்ட சுருக்கத்தின் திசைக்கு செங்குத்தாக தோல்வி ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் சோதனை அமைப்பை ஆய்வு செய்தால் சுருக்க சுமை உண்மையில் இந்த வரிசையில் செயல்படுகிறது மற்றும் நீங்கள் குறுக்குவெட்டின் பகுதியை எடுத்துக் கொண்டால் A சுவரின் குறுக்குவெட்டின் பரப்பளவைப் பொறுத்து அந்த குறுக்குவெட்டின் பகுதியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் மூலைவிட்டமானது அடிப்படையில் குறுக்குவெட்டின் மிக நீண்ட பகுதியாகும் சரி இருப்பினும் நீங்கள் மொத்த சுமையையும் எடுத்து நான் இங்கே காட்டிய செங்குத்து புள்ளியிடப்பட்ட கோட்டால் கொடுக்கப்பட்ட குறுக்குவெட்டுப் பகுதியால் வகுக்க வேண்டும் என்பது தெரிகிறது தோல்வி சுமை அல்லது தோல்வியில் ஏற்படும் தகைவு பற்றிய சரியான மதிப்பீட்டை நீங்கள் பெறவில்லை எனவே தோல்வி ஏற்படும் சரியான மதிப்பைக் கணக்கிடுவதற்கு ஒரு திருத்தக் காரணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் நீங்கள் தோல்வியைப் பெறும் மூலைவிட்ட இழுவிசை தகைவானது தோல்வியில் உள்ள சுமை 0 5 மடங்கு தோல்வி P வகுத்தல் l பெருக்கல் t ஆகும் எனவே இந்த l இன் t என்பது பரப்பளவு நீங்கள் உண்மையில் புள்ளியிடப்பட்ட கோட்டுடன் குறுக்குவெட்டின் பகுதியைக் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் என்றால் அது உண்மையில் 0 707 வகுத்தல் A ஆக இருக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் அந்த மதிப்பை எடுத்துக் கொண்டால் அதற்குப் பதிலாக தோல்வியில் ஏற்படும் தகைவை மிகையாக மதிப்பிடுவீர்கள் சில குறியீடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளுக்குப் பிறகு இந்த மதிப்பை 0 5 வகுத்தல் A 0 5 P ஐ A ஆல் வகுக்கிறோம் A என்பது ஒரு மாதிரியின் குறுக்குவெட்டு நீளத்தின் பரப்பளவு மாதிரியின் தடிமனாக தோல்வியின் போது மூலைவிட்ட இழுவிசை தகைவாக இருக்கும் எனவே இது கொத்து வெட்டு வலிமையின் மதிப்பீட்டை வழங்குகிறது மேற்கோள் அல்லது மரபுவழி இழுவிசை வலிமை ஏனெனில் தோல்வியானது கொத்து இழுவிசை வலிமையை நெருங்கும் முதன்மை இறுக்கம் காரணமாக தெளிவாக உள்ளது இருப்பினும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்ற அம்சம் கூட்டு வெட்டு வலிமை மோட்டார் மற்றும் அலகுக்கு இடையிலான பிணைப்பு எவ்வளவு வலுவானது என்பதைப் பொறுத்து செயலிழப்பு ஒரு படிநிலை விரிசல் வடிவத்தில் இடைமுகத்தில் ஏற்படலாம் அல்லது அலகு பிரிப்பதன் மூலம் தோல்வியடையும் எனவே யூனிட்டைப் பிரிக்கும் லைன் கிராக் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் கொண்டிருக்கலாம் அல்லது மூட்டுகளின் தொடர் கோவைகளின் வடிவத்தைப் பின்பற்றும் ஒரு படிநிலை விரிசல் இருக்கலாம் மற்றும் இது பொதுவாக அலகு வழங்கும் இழுவிசை வலிமையுடன் ஒப்பிடுகையில் மூட்டு வெட்டு வலிமை மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் தோல்வி வடிவத்தை ஆய்வு செய்தால் சுருக்கத்தின் பயன்பாட்டுக் கோட்டிற்கு இணையான இழுவிசை விரிசல் கோட்டைக் காணலாம் மேலும் இந்த படத்தில் குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் காணக்கூடியது போல் கோடு மற்றும் அலகு தோல்வி ஆகியவற்றின் கலவையை நீங்கள் காணலாம் எனவே படுக்கை மூட்டுகள் பொதுவாக தலை மூட்டுகளை விட வலிமையானவை ஆம் படுக்கை மூட்டு என்பது கிடைமட்ட மூட்டு தலை மூட்டு என்பது செங்கல் அலகுகளுக்கு இடையேயான பெர்பென்ட் அல்லது செங்குத்து மூட்டு ஆகும் தலை மூட்டு மற்றும் படுக்கை மூட்டு வலிமை பொதுவாக வேறுபட்டது அதற்கான காரணத்தை உங்களால் சிந்திக்க முடியுமா இது ஒரே பொருள் இது அதே இடைமுகம் மட்டுமே நிலை மட்டுமே இதன் திசையின் திசையில் மூட்டுகளின் நோக்குநிலை மாறுகிறது மேலும் தலை மூட்டுக்கும் படுக்கை மூட்டுக்கும் இடையில் ஏன் வித்தியாசத்தை எதிர்பார்க்க வேண்டும் தலை மூட்டு மற்றும் படுக்கை மூட்டின் அலகு பகுதிக்கு தலை மூட்டு பலவீனமாக உள்ளது மற்றும் அது சரியான பதில் கட்டுமானத்தின் எடையால் படுக்கை மூட்டு தொகுக்கப்படுகிறது தலை மூட்டுக்கு முன்அழுத்தத்தின் கீழ் ஒருங்கிணைக்க வழி இல்லை எனவே தலை மூட்டு என்பது பொதுவாக பலவீனமான மூட்டு மற்றும் தலை மூட்டை விட அதிகம் மாறக்கூடிய மூட்டு ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தலை மூட்டுகள் உண்மையில் வழிவகுத்திருப்பதைக் காணலாம் ஆனால் படுக்கை மூட்டுகள் போதுமான வலிமையானவை மற்றும் கோடு விரிசல் பரவுவதால் செங்கற்களை உடைக்க முனைகின்றன எனவே படுக்கை மூட்டு முதல் தலை வரையிலான மூட்டு வலிமை மற்றும் யூனிட் இழுவிசை வலிமை மற்றும் மூட்டு வெட்டு வலிமை ஆகியவற்றின் கண்ணோட்டத்தில் இதுபோன்ற சூழலில் தோல்வி வழிமுறைகளை நீங்கள் ஆராய முடியும் எனினும் இங்கே இந்த சோதனை உண்மையில் கொத்தின் வெட்டு வலிமையை கொடுக்கிறது நிச்சயமாக இதைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் சிதைவுகளைப் பிடிக்கலாம் எனவே நீங்கள் வெட்டு திரிபை மதிப்பிடலாம் ஏனெனில் நீங்கள் தோல்வியில் வெட்டு தகைவை மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள் வெட்டு திரிபை மதிப்பிடலாம் மற்றும் கொத்து வேலையின் வெட்டு நடத்தையின் தகைவு திரிபை பார்க்கலாம் எனவே அலகு முழுவதும் வைக்கப்படும் ஒரு LVDT நேரியல் மாறி வேறுபட்ட மின்மாற்றியை அளவிடும் சாதனங்களைக் கொண்டிருப்பதன் மூலம் வெட்டு திரிபை நீங்கள் மதிப்பிடலாம் பணப்பையின் குறுக்கே கிடைமட்ட திசையில் சிதைவு செங்குத்து திசையில் மற்றும் நிலையான பாதை நீளம் ஆகியவற்றில் சிதைவை அளவிடலாம் நீங்கள் வெட்டு திரிபைப் பார்க்கிறீர்கள் கிடைமட்டத் திசையில் உள்ள கிடைமட்ட நீளத்தின் வித்தியாசமாக மதிப்பிடலாம் செங்குத்து திசையில் உள்ள நீளம் கேஜ் நீளத்தால் வகுக்கப்படும் அதில் இருந்து வெட்டு தகைவின் மதிப்பீடு மற்றும் வெட்டு திரிபின் மதிப்பீட்டைக் கொண்டு சோதனையின் வெவ்வேறு நிலைகளிலிருந்து வெட்டு மாடுலஸின் மதிப்பீட்டைப் பெறலாம் இரண்டாவது செட் சோதனைகள் மற்றும் நீங்கள் மூட்டின் வெட்டு வலிமையை வகைப்படுத்த விரும்பினால் இது முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் நாம் இப்போது பார்த்த சோதனை முறையை நீங்கள் பயன்படுத்த முடியாது இது மூலைவிட்ட இறுக்க சோதனை ஆகும் எனவே முதல் ஸ்லைடில் நீங்கள் பார்த்த சோதனை வகையை நாம் ஜோடி சோதனை அல்லது மும்மடங்கு சோதனையைப் பயன்படுத்துகிறோம் எனவே படுக்கை மூட்டுகளின் வெட்டு வலிமை சோதனை முறை மற்றும் சோதனை முறையை நடத்துவதற்கான நெறிமுறையை வழங்கும் குறியீடுகளில் ஒன்று ஐரோப்பிய தரநிலைகள் ஐரோப்பிய நெறிமுறைகள் 1052 பகுதி 3 ஆகும் மேலும் இது உங்களுக்கு இரண்டு வெவ்வேறு வகையான ஏற்றுதல் அமைப்புகளை வழங்குகிறது அடிப்படையில் ஒரு மும்மடங்கு ஏற்பாட்டைப் பார்க்கிறார்கள் மோர்ட்டார் மூலம் பிணைக்கப்பட்ட செங்கல் அலகு மூன்று துண்டுகள் உள்ளன எனவே சாம்பல் நிறத்தில் நீங்கள் மோட்டார் மூட்டுகளைப் பார்க்கிறீர்கள் வெட்டு சுமைஏற்றுதலுக்கு உட்படுத்தப்படும் இரண்டு மோட்டார் மூட்டுகள் மற்றும் செங்கல் அலகு மூன்று துண்டுகள் அவற்றுக்கிடையே மோட்டார் மூட்டுகளுடன் அமர்ந்திருக்கும் இரட்டை வெட்டு சோதனை அமைப்பை நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்பதால் இந்த விஷயத்தில் சரியான நேரத்தில் மூட்டுக்கு முன் சுருக்கத்தையும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் எனவே நீங்கள் இங்கே எண்ணைப் பார்த்தால் உங்களிடம் ஏற்றுதல் தட்டு உள்ளது வெட்டு விசையைப் பயன்படுத்தப் போகும் சுமைஏற்றுதல் தகடு சுவர்களில் ப்ரீகம்ப்ரஷனைக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உங்களிடம் ஒட்டுமொத்த சுமைஏற்றுதல் சட்டமும் உள்ளது இது அமைப்பை சரியான நிலையில் வைத்திருக்கும் எனவே நீங்கள் ஒரு சுவரில் எதிர்பார்க்கப்படும் ஒரு நிலைக்கு பிளாக் ஏற்பாட்டை உட்படுத்தும் முன் சுருக்கம் உள்ளது எனவே நீங்கள் கொத்து சுவர் கட்டுமான கூட்டு ஏனெனில் மிகைப்படுத்தப்பட்ட சுமைகள் சில ப்ரீகம்ப்ரஷன் மற்றும் அது எடையைக் கொண்டுள்ளது எனவே இந்தச் சோதனையை நீங்கள் எந்த அளவில் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதைத் தீர்மானிப்பதன் மூலம் முன்அழுத்தத்தை நகலெடுக்கலாம் எனவே இந்த வகையான அமைப்பிற்கு முன்அழுத்தம் வழங்கப்படுகிறது மற்றும் சோதனை சுமைஏற்றுதல் சட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் பார்க்கிறபடி சுமைஏற்றுதலின் விசித்திரத்தன்மையைக் கட்டுப்படுத்துவது முக்கியம் நீங்கள் வகை 1 மற்றும் வகை 2 இரண்டையும் பார்க்க முடிந்தால் நான் ஒரு நொடியில் டைப் 2 க்கு வருவேன் நீங்கள் வகை 1 ஐப் பார்த்தால் சுமைஏற்றுதலின் விசித்திரத்தில் ஒரு வரம்பு இருப்பது முக்கியம் என்பதைக் காணலாம் ஏனென்றால் விசையின் செயல்பாட்டுக் கோட்டிற்கும் ஆதரவுக் கோட்டிற்கும் இடையே கணிசமான தூரம் இருக்கப் போகிறது என்றால் நீங்கள் மூட்டுச் செயல்பாட்டில் கூடுதல் தருணங்களைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து குறைக்க விரும்ப மாட்டீர்கள் எனவே பரிந்துரைக்கப்பட்ட விசித்திரத்தன்மைக்கு வரம்புகள் உள்ளன எனவே சோதனை அமைப்பில் உள்ள துல்லியத்தைப் பொருத்தவரை சோதனையானது குறிப்பிடத்தக்க அளவு கவனத்துடன் நடத்தப்பட வேண்டும் முன்பு போல் இரண்டு மூட்டுகளுக்குப் பதிலாக ஒரு மூட்டுக்கு நீங்கள் கவனம் செலுத்தும் ஒரு மாற்றியமைக்கப்பட்ட அமைப்பை இங்கே காணலாம் மேலும் இரண்டாவது யூனிட்டின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் அது h2 என்று மீண்டும் பரிந்துரைக்கப்படும் முதல் அலகின் அளவு h1 இரண்டாவது அலகின் அளவு h2 ஆகும் மூட்டுக்குள் செயல்படக்கூடிய தருணத்தை குறைக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு ஏற்றுதலுக்கு வருகிறீர்கள் பரிசோதிக்கப்படும் மூட்டின் மீது வெட்டு செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே இந்த சோதனை வெவ்வேறு முன்அழுத்த நிலைகளின் கீழ் நடத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் மூட்டு நடத்தையை வகைப்படுத்த விரும்புகிறீர்கள் இது முன்அழுத்த அளவில் பாதிக்கப்படுகிறது எனவே இந்தச் சோதனை நடத்தப்படும் விதம் நீங்கள் பார்க்க வேண்டிய குறைந்தபட்ச மாதிரிகளின் எண்ணிக்கையை குறியீடு உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் குறைந்தது 3 மாதிரிகள் அல்லது அதற்கு மேற்பட்டவற்றைக் கொண்ட fp எனக் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு ப்ரீகம்ப்ரஷனையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி சோதனை நெறிமுறையின் மறுபரிசீலனை மற்றும் விளைவு இந்த நிலைகள் ஒவ்வொன்றிலும் உங்களிடம் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான மாதிரிகள் இருப்பதற்கான காரணம் எனவே செயல்முறைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் மூன்று நிலை முன்அழுத்தத்தைப் பார்க்க வேண்டும் பின்னர் உங்களிடம் குறைந்தது 9 மாதிரிகள் இருக்க வேண்டும் நீங்கள் ஆறு மாதிரிகளைப் பார்க்கும் மற்றொரு செயல்முறையையும் நீங்கள் செய்யலாம் மேலும் முன்அழுத்தம் இல்லாத நிலையையும் சேர்க்கலாம் பூஜ்ஜிய முன்அழுத்தம் இது பயனுள்ளதாக இருக்கும் பூஜ்ஜிய முன்அழுத்தத்துடன் ஒரு சோதனை செய்வது ஏன் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஒரு கணத்தில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே சோதனை நடத்தப்படும் விதத்தில் நீங்கள் பூஜ்ஜிய ப்ரீகம்ப்ரஷன் அளவைக் கொண்ட வெவ்வேறு முன்அழுத்த நிலைகளை நீங்கள் நியமித்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சோதனை செங்குத்து முறையில் நடத்தப்படுவதால் நீங்கள் கோட்பாட்டளவில் பூஜ்ஜியத்தின் சூழ்நிலையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் நடைமுறையில் பூஜ்ஜிய முன்அழுத்தத்தின் சூழ்நிலையைக் கொண்டிருக்கலாம் பின்னர் நீங்கள் முன்அழுத்தத்தின் அளவை மாற்ற முடிந்தால் சோதனை நடத்தப்படும் நிலைகளை நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் சோதனை நடத்தப்பட்டது தோல்வி தகைவானது குறுக்குவெட்டின் பகுதியால் வகுக்கப்படும் முன்அழுத்த விசையாக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட முன்அழுத்தம் அளவைக் கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதேசமயம் தோல்வியின் போது ஏற்படும் வெட்டு அழுத்தமானது கூட்டு தோல்வியடைவதற்குத் தேவையான சக்தியாக இருமடங்காக இருப்பதால் வகுக்கப்படுகிறது வெட்டு சோதனை நீங்கள் இரண்டு பரப்புகளை 2Ai ஆல் வகுக்க வேண்டும் எனவே நீங்கள் fpi மற்றும் fvi இன் வெவ்வேறு முன்அழுத்த நிலைகளில் பல புள்ளிகளைப் பெறுவீர்கள் பின்னர் அது ஒரு சிறந்த பொருத்தக் கோட்டிற்கு வரப் பயன்படுகிறது இது இந்த கொத்து கூட்டு அலகு மற்றும் மோட்டார் ஆகியவற்றிற்கு இடையேயான பிணைப்பின் நடத்தை என்ன என்பதை தீர்மானிக்கும் எனவே வெட்டு தகைவிற்கும் முன்அழுத்தத்திற்கும் இடையில் இந்த வரைபடத்தை நீங்கள் ஆய்வு செய்தால் τ மற்றும் σ சரி இப்போது சிறந்த பொருத்தக் கோடு கிடைமட்டத்துடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது மேலும் இந்த மதிப்பு fv0 என குறிப்பிடப்படுகிறது இது பூஜ்ஜிய முன்அழுத்தத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த கோணம் என்றால் என்ன இந்த கோணம் உண்மையில் கூட்டு மற்றும் இந்த மதிப்பின் உள் உராய்வு கோணம் இது பூஜ்ஜிய முன்அழுத்தத்தில் மூட்டின் வெட்டு வலிமையின் மதிப்பாகும் இந்த மதிப்பைப் பார்த்தால் இயல்பு ரீதியாக இந்த மதிப்பு கூட்டு தோல்வியை எதிர்க்கும் ஒரே விஷயம் பிணைப்பு சரி அங்கே முன்அழுத்தம் இல்லை இங்கு வேறு எந்த எதிர்ப்பு கூறும் இல்லை எனவே நாம் உண்மையில் இங்கு பார்ப்பது ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகிறது அது ஆனால் பிணைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே இந்த y அச்சு இடைமறிப்பு பிணைப்பின் காரணமாக கிடைக்கும் ஒத்திசைவு என்று குறிப்பிடப்படுகிறது பிணைப்பு வலிமை குறைவாக இருந்தால் கொத்து மோட்டார் மற்றும் அலகுக்கு இடையேயான பிணைப்பு மோசமாக இருந்தால் நீங்கள் ஒத்திசைவின் மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் பின்னர் மீண்டும் பொருள் சார்ந்து இருக்கும் உள் உராய்வு கோணத்தின் காரணமாக முன்அழுத்த நிலைகள் அதிகரிக்கும் போது முன்அழுத்தம் மற்றும் உராய்வு எதிர்ப்பிலிருந்து வரும் எதிர்ப்பின் கூடுதல் கூறு உங்களிடம் இருக்கும் எனவே அத்தகைய சோதனையின் கோட்பாட்டு அடிப்படையானது தோல்வியை டவ் என புரிந்துகொள்வதில் இருந்து வருகிறது கத்தரிப்பில் தோல்வி தகைவானது ஒத்திசைவு மற்றும் μσ cohesion plus μσ சரி எனவே மூட்டின் வெட்டு வலிமையானது இரண்டு கூறுகளிலிருந்து வருகிறது ஒத்திசைவு © உராய்வு குணகத்துடன் μ ப்ரீகம்ப்ரஷன் மட்டத்தில் σ சேர்க்கப்பட்டது எனவே உங்களிடம் ப்ரீகம்ப்ரஷன் இல்லையென்றால் இது பூஜ்ஜியத்திற்குச் செல்லும் பின்னர் உங்களிடம் கேள்வி மட்டுமே உள்ளது ஆனால் அலகுக்கும் மோர்டார்க்கும் இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டால் எந்த ஒத்திசைவும் இருக்காது மற்றும் உங்களிடம் உராய்வு கூறு மட்டுமே உள்ளது எனவே டவு என்பது சி பிளஸ் மியூ சிக்மாவுக்குச் சமமாக இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் பெறலாம் பின்னர் பிணைப்பு தொலைந்து சி ஆனது 0 க்கு செல்கிறது டவு என்பது எச்சங்கள் வெட்டு தகைவு வெட்டு வலிமை இது ஒன்றும் இல்லை கொத்து வேலைகளில் நீங்கள் வைத்திருக்கும் μσ ஆகும் எனவே இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே தொடர்பு இருக்கும் வரை எஞ்சிய வெட்டு வலிமை எப்போதும் இருக்கும் நிச்சயமாக நான் இங்கு பேசாத ஒரு அம்சம் ஆல்பா என்பது உள் உராய்வு கோணம் என்று குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் கொத்து போன்ற பொருட்களில் அது கல் கொத்து அல்லது செங்கல் கொத்து இரண்டு மேற்பரப்புகள் சரியும்போது இரண்டு மேற்பரப்புகள் சரியும்போது மூட்டு திறக்கும் போக்கு உள்ளது மேலும் இரண்டு மேற்பரப்புகளும் திறக்கும் போக்கு உள்ளது மீண்டும் அது எவ்வளவு திறக்கிறது என்பது மேற்பரப்பில் உள்ள பொருள் நொறுங்குவதால் மற்றும் தொடர்பில் இருக்கும் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த மாதிரியான சோதனையை முடிக்கும்போது கவனிக்கப்படும் ஒலி அளவு அதிகரிப்பதைக் காணலாம் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட பொருள் அசெம்பிளி உங்களுக்கு வழங்கக்கூடிய விரிவாக்கம் மற்றும் கோணம் என வகைப்படுத்தலாம் எனவே இரண்டாவது கூறு மியு பெருக்கல் சிக்மா ஆகும் எனவே கண்டிப்பாகச் சொல்வதானால் மூட்டு ஆல் வழங்கப்படும் எதிர்ப்பைப் புரிந்து கொள்ள நீட்சி மற்றும் உள் உராய்வின் கோணம் என்ன என்பதை நீங்கள் வகைப்படுத்த முடியும் இதன் மூலம் கொத்து அசெம்பிளியின் வலிமையின் இறுதி அம்சத்தை நாம் எடுத்துரைத்துள்ளோம் மேலும் ஒவ்வொரு பண்புகளையும் சுருக்கத்திலிருந்து இறுக்கம் வரை வகைப்படுத்தப் பயன்படுத்தக்கூடிய நிலையான சோதனை நெறிமுறைகளைப் பார்த்தோம் படுக்கை மூட்டுக்கு இணையான படுக்கை மூட்டுக்கு குறிப்பாக நெகிழ்வு இழுவிசை வலிமை மற்றும் இறுதியாக இரண்டு சூழ்நிலைகளில் கொத்தின் வெட்டு வலிமை மற்றும் மூட்டின் வெட்டு வலிமை ஆகும் எனவே இது கொத்து மற்றும் அசெம்பிளியின் நடத்தையை உருவாக்கும் பொருட்களின் பலம் பற்றிய இரண்டாவது தொகுதியின் முடிவுக்கு நம்மைக் கொண்டுவருகிறது